ஆகையால் இப்பொழுது நாம் டை எலெக்ட்ரிக் மெட்டீரியலை எடுத்துக் கொண்டுள்ளோம் இது ஒரு முடிவுள்ள கண்டக்டிவிட்டியை பெற்றுள்ளது இந்த டை எலக்ட்ரிக் மெட்டீரியலில் ஒரு சிறப்பு அம்சம் உள்ளது உங்கள் சிமுலேஷன் டொமைனில் மிக நேர்த்தியான உலோகத்தை பெற்றுள்ளீர்கள் அது உலோக அலை வழிகாட்டி அல்லது உலோக விமானம் என்று இருக்கலாம் ஆகையால் இதன் கண்டக்டிவிடி எதனுடன் தொடர்புடையது இன்ஃபினிட்டி உடன் தொடர்புடையது ஆகையால் இது நமது டை எலக்ட்ரிக் மெட்டீரியல் இப்பொழுது PEC ஆக மாறுகிறது அதாவது பெர்பெக்ட் எலக்ட்ரிக் கண்டக்டர் சிக்மா என்பது இன்ஃபினிட்டி ஆக மாற்றம் பெறுகிறது ஒரு கணக்கியல் ரீதியாக இன்பினிட்டியை எவ்வாறு அப்ளை செய்வது கோடிங்கில் நாம் இதை உபயோகப்படுத்தும் முன்பு இதன் எல்லைகளை கணக்கீடு செய்ய வேண்டும் இந்த சமன்பாட்டில் என்ன நிகழும் மாணவர் சிக்மாவினால் வகுக்க வேண்டும் அதாவது பகுதி மற்றும் தொகுதி ஆகியவற்றை சிக்மாவினால் வகுக்க வேண்டும் எல்லைகளை எடுக்க வேண்டும் இந்த சமன்பாட்டை அப்டேட் செய்வதால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது மாணவர் இது எதற்கு சமமாக உள்ளது மாணவர் மாணவர் நாம் இப்போது இதை பெற்றுள்ளோம் பவுண்டரி கண்டிஷன்களின் அடிப்படையில் ஒரு உலோகத்தின் இருப்பிடத்தில் எலக்ட்ரிக் பீல்ட் என்பது ஜீரோவாக இருக்க வேண்டும் நமது அப்டேட் செய்யப்பட்ட சமன்பாடும் அதையே தரவேண்டும் இது அப்டேட் செய்யப்பட்ட சமன்பாடு இல்லை நாம் சில வெவ்வேறு திசைகளை எடுத்துக் கொண்டுள்ளோம் நாம் அதைப் பற்றி இப்போது பார்க்கலாம் நாம் நேர அளவை பார்த்தால் எலக்ட்ரிக் பீல்டை நாம் ஜீரோ மதிப்புக்கு மாற்றுகிறோம் அதாவது t 0 நான் இப்போது சிமுலேஷனை ஆரம்பிக்கிறேன் t 0 என்று எடுத்துக் கொண்டுள்ளேன் இயற்பியலின் படி நாம் ஒரு சிறந்த சமன்பாட்டை பெற்றுள்ளோம் இங்கே உள்ள முதலாவது டேர்ம் நமக்கு என்ன காட்டுகிறது மாணவர் மைனஸ் மைனஸ் மாணவர் மைனஸ் மைனஸ் சரி ஆகையால் நாம் En − En−1 என்று பெறுகிறோம் ஆகையால் இந்த டேர்ம் பூஜ்யமாக மாறுகிறது ஆகையால் இது நமக்கு உதவியாக இருக்கும் ஏனெனில் முதலாவது நாம் PECல் ஜீரோ என்று ஆரம்பித்துவிட்டால் இது ஜீரோ என்று தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் மாணவர் ஆகையால் என்ன நான் வெளிப்படையாக்கத் தேவையில்லை இந்த அப்டேட் செய்யப்பட்ட சமன்பாடுகள் தானாகவே இவ்வாறு எனக்கு கொடுக்கின்றன அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால் PEC லொகேஷன்களில் சமன்பாடுகளை நேரடியாக ரன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நான் இதை ஜீரோ என்று அமைத்துக்கொள்ள முடியும் மிகத் தெளிவாக ஒவ்வொரு படியிலும் நாம் இதை ஜீரோ என்று எடுத்துக் கொண்டுள்ளோம் இந்த அப்டேட் செய்யப்பட்ட சமன்பாடுகள் ரன் செய்யப்படுகின்றன அவை பூஜ்ஜியத்திலேயே தொடர்ந்து இருக்குமாறு செய்யப்படுகின்றன PEC பவுண்டரியில் நாம் E என்பதை 0 என்று இனிஷியலைஸ் செய்தால் அது அப்படியே இருக்கும் ஆகையால் PEC பவுண்டரி கண்டிஷன் என்பது மிக எளிதாக சரி செய்யப்படும் நாம் என்ன பார்க்கிறோம் இந்த அப்டேட் செய்யப்பட்ட சமன்பாட்டில் நாம் என்ன பெறுகிறோம் மேலும் PEC என்பதும் மிக எளிதானதாக அமைக்கப்பட்டு விட்டது ஆகையால் இந்த சமன்பாட்டில் நாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குறிப்பு என்ன இங்கு ஒன்று தவறாக அமைந்துள்ளது ஆகையால் நாம் இன்னும் சற்று ஆழமாக இதை பார்க்கலாம் நாம் இயற்கையான மெட்டீரியல்கள் அனைத்தும் டிஸ்பர்சிவ் என்று அறிவோம் ஆகையால் இங்கு ஒரு பகுதியை நாம் டெரைவ் செய்வதற்கு இயலாது என்பதை உங்களுக்கு ஒரு குறிப்பாக கொடுக்கிறேன் கிரிஃபித்தின் எலெக்ட்ரோடைனமிக்ஸ் புத்தகத்தில் ஒன்பதாவது அத்தியாயமாக உள்ளது இதை அனைவரும் அறிவீர்கள் இங்கே அவர் மிக நேர்த்தியாக விளக்கியுள்ளார் அதாவது எளிய ஸ்பிரிங் மற்றும் மாஸ் இணைக்கப்பட்ட மாடல்களில் டிஸ்பர்சிவ் மீடியத்தை முறையாக விளக்கியுள்ளார் ஆகையால் இங்கே ஸ்ப்ரிங் என்பது எது மாஸ் என்பது எது உதாரணமாக ஒரு அணு ஒரு அணுக்கரு மற்றும் எலக்ட்ரான்களை உடைய ஒரு மாடல் ஒரு குறிப்பிட்ட நிறையை கொண்டு உள்ளது ஆகவே நேர் மின்னேற்ற அணுக்கரு மற்றும் எலக்ட்ரான் இங்கே அமைந்துள்ளது அவற்றுக்கு இடையேயான ஒரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அமைந்துள்ளது இங்கே எலக்ட்ரிக் பீல்ட் இருக்கும்பொழுது ஒரு போலரிசேஷன் இருக்கும் ஆகையால் இங்கே உள்ள மாசில் ஒரு விசை செயல்படுத்தப்படுகிறது ஆகையால் நாம் இங்கே அனைத்து விசை சமன்பாடுகளையும் ஒருங்கிணைப்போம் இதை நாம் கணக்கீடு செய்தால் ஒரு நேர்த்தியான டெரிவேஷனை பெறுகிறோம் அது நமக்கு அலைவரிசையை காட்டுகிறது இந்த அலைவரிசை ஒளிவிலகல் இன்டெக்ஸ் சார்ந்து உள்ளது என்பதை நாம் இங்கு காண்கிறோம் ஆகவே இந்த டெரிவேஷனில் சில பக்கங்களை நீங்கள் படிக்குமாறு நான் உங்களை கூறுகிறேன் இப்போது நாம் மாடல் முடிவுரைக்கு வருவோம் இங்கே ஸ்ப்ரிங் மாடல் என்பது எது ஸ்ப்ரிங் மாடல் ரெசொனன்ஸ் கண்டிஷனில் மிகவும் எளிய மாதிரியாக அமைந்துள்ளது என்பதை நாம் படித்துள்ளோம் உதாரணமாக ஒரு ஸ்ப்ரிங் டேம்பிங் பெறவில்லை என்றால் மேலும் அதை ஒரு தடவை அதிர்வு கொடுக்கப்பட்டால் என்ன நிகழும் அது அதிர்ந்து கொண்டே இருக்கும் அதுதான் ரெசொனன்ஸ் என்பது ஆகும் ஆகையால் மெட்டீரியல் உடன் மின்காந்த அலை இணையும் பொழுது பல்வேறு வகையான ரெசோனன்ஸ்களை நாம் பெறலாம் உதாரணமாக மைக்ரோவேவ் ஓவனை எடுத்துக்கொண்டால் இங்கே உள்ள தத்துவம் என்ன இங்கே நீர் மூலக்கூறுகள் ஒரு குறிப்பிட்ட ரெசோனன்ஸ்களை பெற்றுள்ளன அந்த அலைவரிசையில் நான் ஒரு மின்காந்த அலையை அனுப்பினால் ரெசோனண்ட் கண்டிஷனை சந்திக்கும் பொழுது இவை அதிர்கின்றன அதனால் இந்த ரெசோனன்ஸ் மூலமாக மெட்டீரியலின் உள்ளே உள்ள எந்த பொருளும் சூடாகிறது ஆகையால் இங்கே அனைத்தையும் செய்த பிறகு என்ன பெறுகிறோம் நாம் குறியீடுகளை செய்ய வேண்டும் இதுவரை நாம் D சிம்பல்களை உபயோகப்படுத்தும் இது நேர அளவில் உள்ள டொமைன் வரைபடம் நாம் இப்போது ஃபோரியர் டிரன்ஸ்பார்ம் பற்றி பேச விரும்புகிறோம் இது ஒரு ஸ்பெக்ட்ரல் காம்பொனன்ட் உள்ளது இதை நாம் D˜ என்று எழுதிக் கொள்ளலாம் ஆகவே இங்கே அலைவரிசை டொமைன் உள்ளது கிரிஃபித் புத்தகத்தில் உள்ள கலந்துரையாடலின் முடிவுரையை பார்த்தால் இது என்ன செயல்பாடாக இருக்கும் இது உண்மையில் வெற்றிடமாக உள்ளது ஆகையால் இந்த தொடர்பினை நாம் D ε E என்று எழுதிக் கொள்ளலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் அலைவரிசை டொமைன் என்பது நேரடியாக இல்லை நான் இங்கே கிரிஃபித் டெரிவேஷனை இங்கே காட்டவில்லை இவை எங்கிருந்து வருகின்றன உண்மையான மெட்டீரியல்களை டீல் செய்யும் பொழுது D ε E என்று நேர அளவில் எழுதுவது சரியாக இருக்காது இங்கே உள்ள சரியான தொடர்பு என்பது அலைவரிசை டொமைனில் மட்டுமே இருக்கும் ஆகையால் பின்வருமாறு எழுதிக் கொள்ளலாம் ஆகையால் இவை அனைத்தும் அலைவரிசை டொமைனில் உள்ளது நமது உண்மையான டொமைன் தொடர்பு எவ்வாறு இருக்கும் மாணவர் கன்வொலுஷன் கன்வொலுஷன் என்பது சரி இது ஒரு அலைவரிசை டொமைன் மூலம் கிடைக்கப் பெற்றதாக இருக்கிறது ஆகவே நேர அளவில் இது கன்வொலுஷன் ஆகும் இது − ∞ இலிருந்து t வரை செல்கிறது அதே t இங்கு உள்ளது ஆகவே நமக்கு Et − τ εrτ dτ என்று கிடைக்கிறது இது எளிய சிக்னல் சிஸ்டம் ஆகும் மாணவர் இதை நாம் t என்றே வைத்திருப்போம் எடுத்துக்காட்டாக நமது மெட்டீரியல்கள் சாதாரணமாக இருந்தால் அதன் உண்மையான அர்த்தம் என்ன ஒரு குறிப்பிட்ட நேர அளவில் D என்பது E சார்ந்து இருக்காது ஆகையால் இந்த எல்லைகள் ஏதாவது மாற்றத்திற்கு உட்படும் மாணவர் ஜீரோ இந்த தற்செயலான நிகழ்வினால் இது ஜீரோவாக மாறுகிறது ஆகையால் இதே காரணத்தால் நாம் மேல் எல்லையை t என்று வைக்கிறோம் அல்லது இது அடுத்து வரக்கூடிய நேர அளவில் E என்று இருக்கும் ஆகையால் இது உண்மையான படமாக உள்ளது ஆகையால் நாம் D εrε0E என்பதை இவ்வாறு நேர டொமைனில் எழுதும்போது இது நமக்கு என்ன காட்டுகிறது என்ன வகையான εr இங்கே சேட்டிஸ்ஃபை செய்யப்படுகிறது ஆகையால் என்று இருக்கும்போது εrன் மதிப்பு என்னவாக இருக்கும் எந்த கண்டிஷனில் நான் இந்த எளிய தொடர்பினை பெறமுடியும் நாம் இதை அதேபோன்று எழுதியுள்ளோம் மாணவர் டெல்டா டெல்டா பங்க்ஷன் என்பது ஆகையால் இந்த கன்வொலுஷன் நமக்கு ஒரு எளிய தொடர்பினைத் தருகிறது அதாவது இந்த மெட்டீரியல் இன்சிடென்ட் கதிர் இயக்கத்துடன் உடனடியாக எதிர்வினை புரிகிறது ஆகவே நீங்கள் இந்த கன்வொலுஷனைப் பார்த்தால் வெளியீடுகள் உடன் கூடிய உள்ளீடுகள் உடன் கூடிய இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் என்பதை அறிவீர்கள் ஆகையால் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் என்பது ஒரு டெல்டா பங்க்ஷன் ஆக இருந்தால் ரெஸ்பான்ஸ் நமக்கு உடனடியாக கிடைக்கும் ஆனால் அது உண்மையாக இருக்காது மாணவர் எந்த ஒரு மெட்டீரியலும் உடனடியாக ரெஸ்பாண்ட் செய்வது இல்லை நீங்கள் ஒரு விசையை ஏற்படுத்தினால் அது உடனடியாக அதிர்வுகளை ஏற்படுத்தாது அது சற்று நேரம் எடுத்துக்கொள்ளும் அதே போன்று அந்த விசை செயல்பாட்டை நீங்கள் நீக்கினால் அது உடனடியாக அதிர்வுகளை நிறுத்துவது இல்லை அது நிறுத்துவதற்கு சற்று நேரம் எடுத்துக் கொள்கிறது ஆகையால் இயற்கையில் எதுவும் உடனடி செயல்பாடாக இருக்காது ஆகவே இதை நாம் அனைத்து அம்சங்களிலும் உபயோகித்து உண்மையான மெட்டீரியல்களில் என்ன நிகழும் என்பதை ஒரு தியரியாக உருவாக்கியுள்ளோம் இது இன்டெக்ரல் சமன்பாடுகளின் கேஸ் ஆக இருப்பது இல்லை ஏனெனில் நாம் ஒரு ஒற்றை அலைவரிசையை டீல் செய்துள்ளோம் ஆகையால் நாம் ejωt என்று அனுமானித்துள்ளோம் ஆகவே அலைவரிசை டொமைனில் நாம் மறைமுகமாக செயல்படுத்தினோம் மேலும் இந்த தொடர்பினை நாம் உபயோகப்படுத்தி அந்த அலைவரிசையில் எப்ஸிலானின் மதிப்பை அப்ளை செய்தோம் ஆகையால் நமக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை இப்போது நாம் நேர டொமைனை நேரடியாக செய்யும் பொழுது D மற்றும் E இவற்றுக்கான நேர அளவில் என்ன தொடர்பு உள்ளது என்பதை பற்றிய ஒரு கேள்வி எழுந்துள்ளது ஏனெனில் நமது மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் டிஃபரென்ஷியல் வடிவங்களில் உள்ளதால் அவற்றை சால்வ் செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது ஆகவே FDTD யில் இந்த சமன்பாட்டை செயல்படுத்த நாம் முயற்சிக்கும் பொழுது என்ன மாதிரியான சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆகையால் 'யீ' செல்லை நாம் நினைவு படுத்துவோம் நேர அளவில் இது அப்டேட் செய்யப்பட்டுள்ளது மேலும் இங்கே ஸ்பேசிலும் இது அப்டேட் செய்யப்பட்டுள்ளது ஆகையால் இங்கே செல் நேர அளவிலும் ஸ்பேசிலும் அப்டேட் செய்யப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக இந்த சமன்பாடு Enஐ கணக்கீடு செய்வதற்காக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எத்தனை மதிப்புகளை நான் ஸ்டோர் செய்வது அவசியமாகிறது ஒன்று மட்டும் அதாவது முந்தைய நேர அளவு மட்டுமே மேக்னெட்டிக் பீல்டின் முந்தைய நேர அளவு மட்டும் நாம் ஸ்டோர் செய்தால் போதுமானது இந்த தொடர்பில் நாம் E0 E1 R2 E3 இவற்றை நாம் பார்க்கப்போவது இல்லை நமது கணக்கீடுகளில் மெமரி தேவை என்பது எவ்வாறு உள்ளது என்று இது காட்டுகிறது நாம் பீல்டுகளின் ஹிஸ்டரியை ஸ்டோர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நான் சில படங்கள் வரைய விரும்பினால் மட்டுமே அவை தேவைப்படும் ஆனால் ஃப்யூச்சர் நேர அளவில் கணக்கீடு செய்வதற்கு இவை நமக்கு தேவைப்படாது இருந்தாலும் இது நமக்கு என்ன எடுத்துரைக்கிறது ஆகையால் நாம் இந்த சமன்பாட்டை டிஸ்கிரிட்டைஸ் செய்ய ஆரம்பித்தால் டவ் என்பது ஜீரோவிலிருந்து t ஆக மாறுகிறது நான் ஒரு குறிப்பிட்ட நேர அளவு tயில் D என்பதை பெற விரும்பினால் அந்த குறிப்பிட்ட நேர அளவில் மட்டும் எலக்ட்ரிக் பீல்டு எனக்கு தேவை இல்லை ஆனால் முழு எலக்ட்ரிக் பீல்டின் ஹிஸ்டரியும் எனக்கு தேவைப்படுகிறது ஆகவே அந்த குறிப்பிட்ட நேர அளவில் எவ்வாறு நான் Dயை கணக்கீடு செய்வது ஆகையால் நாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பீல்டை பெறுவதற்கு எலக்ட்ரிக் ஃபீல்டின் ஒட்டுமொத்த டைம் ஹிஸ்டரியையும் பெறுவது என்பது அவசியமாகிறது எனக்கு அனைத்தும் தேவைப்படுகிறது இல்லாவிட்டால் நான் எவ்வாறு இந்த இன்டெக்ரலை கணக்கீடு செய்வது இது ஒரு பிரச்சினை ஆக இருக்குமா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சினை ஆக இங்கே உள்ளது ஏனெனில் கிரிட்டின் ஒவ்வொரு புள்ளியிலும் இது தேவைப்படுகிறது ஒரு புள்ளியில் மட்டும் இவை தேவைப்படவில்லை ஸ்பேசின் அனைத்துப் புள்ளிகளிலும் தேவைப்படுகிறது ஆகையால் நாம் அனைத்து டைம் இன்ஸ்டன்ட்களிலும் ஒட்டுமொத்த எலக்ட்ரிக் ஃபீல்டின் ஹிஸ்டரியை ஸ்டோர் செய்வது அவசியம் ஆகிறது ஆனால் இது நடைமுறை சாத்தியம் இல்லை ஆகவே நாம் FDTD செயல்பாட்டை விட்டுவிடுவோம் ஏனென்றால் இவ்வளவு அதிகமான டேட்டாவை நாம் ஸ்டோர் செய்வது என்பது இயலாதது நீங்கள் சிமுலேஷனை ரன் செய்வது ஒரு குறிப்பிட்ட நேர அளவிற்கு மட்டுமே பார்க்க முடியும் பின்பு நேர அளவு முடிந்துவிடும் ஆகையால் இந்த மாதிரி ஒரு நிலைமையை நீங்கள் சந்திக்கும்போது என்ன செய்வீர்கள் ஒரு பொறியாளராக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மாணவர் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் டைம் ஹிஸ்டரியின் எண்ணிக்கையை குறைப்பது ஆகும் மாணவர் நேர அளவை இது ஒருவகையான செயல்பாடு ஆகும் ஆகையால் நாம் அப்ராக்ஸிமேஷன் பிழைகளை சிறிது பெற வாய்ப்பு உள்ளது வேறு ஏதாவது முறையில் இதை செய்ய இயலுமா மாணவர் இது கணக்கியல் ரீதியாக உள்ளது போன்று தோற்றமளிக்கிறது மாணவர் இந்த இந்த இன்டெக்ரலை செயல்படுத்துவதில் ஒரு வழி என்பது கணக்கியல் குவாட்ரேச்சர் ஆகும் ஆனால் அது இங்கே உதவி செய்யாது இந்த இன்டெகரேஷன் ஒரு சவாலான விஷயம் இல்லை மாணவர் ஆம் மாணவர் ஆகையால் நீங்கள் குவாட்ரேச்சர் விதியை அப்ளை செய்வது பற்றி யோசிக்கலாம் மாணவர் ஆம் அப்பொழுது நாம் குவாட்ரேச்சர் விதியை செயல்படுத்த முடியும் ஒரு பாலினாமியல் அல்லது பங்ஷனை இன்டெக்ரேட் செய்ய நீங்கள் முயற்சிக்கும்போது இது மிக நேர்த்தியாக செய்ய முடியும் அது பாலினாமியல் டிகிரிக்கு துல்லிய தன்மையுடன் இருக்க வேண்டும் இது எத்தனை புள்ளிகள் என்பதை பொறுத்து அமைகிறது மேலும் நீங்கள் இந்த எலக்ட்ரிக் பீல்ட் எவ்வளவு தூரம் செல்லும் என்பது பற்றி அறிய மாட்டீர்கள் மாணவர் பிழைகள் அதிகரிக்கும் பிழைகள் அதிகரித்துக் கொண்டே செல்லும் என்பது சரி உதாரணமாக எலக்ட்ரிக் பீல்டு என்பது ஒரு சைன் அலை ஒரு அலையை குறிப்பதற்கு உங்களுக்கு எத்தனை பாலினாமியல்கள் தேவைப்படுகின்றன மிக அதிக அளவு தேவைப்படுகிறது கடைசியாக கன்வெர்ஜ் இல்லை ஆகையால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு எளிய மாடலை அனுமானித்துக் கொண்டுள்ளோம் கணக்கீடுகளில் சமரசம் செய்வதற்கு பதிலாக நாம் நாம் ஒரு எளிய மாடலை அனுமானித்து பெர்மிட்டிவிட்டி சார்ந்துள்ள ஒரு அலைவரிசையை எடுத்துக் கொண்டுள்ளோம் மேலும் இது முழு டைம் ஹிஸ்டரியையும் ஸ்டோர் செய்ய வேண்டுமா என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகையால் நமது நோக்கம் டிஸ்பர்சிவ் மெட்டீரியலின் ஒரு மாதிரியை உருவாக்கிக்கொண்டு அதேசமயம் முழு ஹிஸ்டரியையும் ஸ்டோர் செய்யாமலும் இருப்பதும் ஆகும் இவ்வாறு நாம் செயல்படுத்த முடியும் என்றால் பின்பு நாம் டிஸ்பர்சிவ் மெட்டீரியல்களில் FDTDயை அப்ளை செய்ய முடியும் ஆகையால் முழு பீல்டும் பிளாஸ்மோனிக்ஸ் போன்று உள்ளது இவை அனைத்தும் பெர்மிட்டிவிட்டியை சார்ந்துள்ள அலைவரிசையை சார்ந்து உள்ளது ஆகவே இவ்வாறு நாம் ஒரு மாடலை ஏற்படுத்துவது அவசியம் ஆகையால் பொதுவாக எப்ஸிலான் rன் மாதிரியை அலைவரிசையின் செயல்பாடாக நாம் செய்ய முடியும் ஒன்பதாம் அத்தியாயத்தில் வெவ்வேறு ரெசோனன்ஸ்களின் கூட்டுத்தொகை பற்றி கலந்துரையாடினோம் இந்த வகுப்பு முடிந்த பிறகு நீங்கள் அதை சற்று பாருங்கள் நாம் அங்கே என்ன செய்திருக்கிறோம் என்றால் ஒரு எளிய வெர்ஷனை அனுமானித்துக் கொண்டு அதை பற்றி படித்திருக்கிறோம் மாணவர் மெட்டீரியலில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்பொழுதும் இருக்கும் εr என்பது மெட்டீரியலின் ரெஸ்பான்ஸை உங்களுக்கு கொடுக்கும் மாணவர் இவை 0 மற்ற மதிப்புகள் ஆக இருந்தால் அதன் எக்ஸ்பிரஷன் எவ்வாறு இருக்கும் இவை 0 அற்ற மதிப்புகளாக எங்குமே இருப்பதில்லை ஏனெனில் பீல்டு இருக்கும் வரையில் ரெஸ்பான்ஸ் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் அது ஜீரோவாக இருக்க முடியாது அது நமது கைகளில் இல்லை இது இயற்கையாக உள்ள ஒரு பண்பு ஆகும் ஒரு எளிய மாடல் என்பது நீங்கள் ட்ருடு மாடல் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் மாணவர் லாரன்ஸியன் நீங்கள் லாரன்ஸியன் மாடல்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் மேலும் டெபி மாடல்களை பற்றியும் அறிந்து இருப்பீர்கள்